ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க் தொகுப்பு பற்றி விவாதித்து கொண்டு இருந்தோம் மேலும் நாம் லிந்ஹாப் மற்றும் ஹிண்ட்மார்ஷ் எழுதிய தி பின்ச் டிசைன் மெதட் பார் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வர்க் என்ற குறிப்பேட்டில் வழங்கப்பட்டுள்ளது படி பாலோ செய்வோம் என குறிப்பிட்டேன் நான் ஒரு தலைப்பை அறிமுகப்படுத்தினேன் இப்பொழுது ஒரு சிறிய பிராப்ளம் மூலம் பின்ச் தொழில்நுட்பத்தின் மூலம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வர்க் ஆய்வு அல்லது தொகுப்பு எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் இது அடிப்படையாக பின்ச் தொழில்நுட்பம் மேலும் பல தொழில் நுட்பங்கள் இருந்தாலும் அதை நாம் தற்போது விவாதிக்கப் போவதில்லை அது இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்க்கு அப்பாற்பட்டது நாம் எடுத்துள்ள இந்த பிராப்ளம் மறுபடியும் நான் முன்பே குறிப்பிட்ட அதே குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இங்கு நீங்கள் 2 வெப்ப ஓட்டங்கள் பார்க்க முடியும் TS என்பது உள்ளீடு வெப்ப நிலையை குறிக்கும் வெப்ப ஓட்டம் ஆலை அல்லது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க்கில் நுழையும்போது எந்த வெப்பநிலையில் உள்ளதோ அதுதான் டார்கெட் வெப்பநிலை அந்த வெப்பநிலைக்கு சுடு நீராவி குளிர்விக்க பட வேண்டும் மற்றொரு தகவல் என்னவென்றால் இது உண்மையில் m dot cp மேலும் தொடர்புடைய யூனிட் மேலும் 2 வெப்ப ஓட்டத்திற்கு1 தான் 2 மேலும் மற்றொன்று 8 இது வெப்ப திறன் வீதம் என்பதாகும் இதேபோன்ற தகவல்கள் குளிர் ஓட்டத்திற்கும் உள்ளன குளிர் ஓட்டம் தொடக்கத்தில் குறைவான உள்ளீடு வெப்பநிலையில் இருக்கும் மேலும் ஓட்ட முடிவில் அது சிறிய அளவிலான அதிக வெப்பநிலையில் முடியும் ஏனென்றால் இந்த ஓட்டமானது சூடாக்க படுகிறது நான் இப்போது இந்த நான்கு ஓட்டங்களையும் வெப்பநிலை சமதள வரைபடத்தில் காட்ட வேண்டுமென்றால் இந்த வெப்ப நீரோட்டம் இவ்வாறு இருக்கும் ஒரு வெப்ப ஓட்டம் இந்த இடத்தில் ஆரம்பித்து அந்த இடத்தில் முடிகிறது மற்றொரு வெப்ப ஓட்டம் இங்கு ஆரம்பித்தது அங்கு முடிகிறது மேலும் அங்கே 2 குளிர் ஓட்டங்களும் உள்ளன ஒன்று இங்கு ஆரம்பித்து அங்கு முடிகிறது இரண்டாவது ஒன்று 20oC ல் ஆரம்பித்து 125oC ல் முடிகிறது ஆகையால் உங்களால் சப்ளை மற்றும் டார்கெட் வெப்ப நிலைகள் வெவ்வேறானவை என்பதைப் பார்க்க முடியும் மேலும் நான் ஏற்கனவே கூறிய படி வெப்ப திறன் விதமும் வெவ்வேறானவை மேலும் ப்ராப்ளம் அறிக்கையில் உள்ளது போல நாம் பின்ச் வெப்பநிலையை 20oC ல் வைக்க வேண்டும் இது மிக முக்கியமானதாகும் நாம் மறுபடியும் ப்ராப்ளம் பார்ப்போம் இதில் ΔT என்பது பின்ச் வெப்பநிலை 20oC அதாவது நெட்வொர்க்கின் எந்த இடத்திலும் இரண்டு ஓட்டங்களில் வெப்பநிலை வேறுபாடு என்பது 20oC க்கு கீழே குறையக்கூடாது ஆகையால் இது எடுக்கும் முடிவைப் பொறுத்து உள்ளது இது டிசைன் டிப்யூசன் டேசிஷன் ஏனென்றால் நாம் குறைந்த பின்ச் வெப்பநிலைக்கு சென்றால் இந்த வெப்ப நிலை வேறுபாடு பின்ச் வெப்பநிலை என்றழைக்கப்படுகிறது நாம் குறைந்த பின்ச் வெப்பநிலையை எடுப்போமேயானால் உதாரணத்திற்கு 10oC எடுத்தால் நமக்கு மிக நல்ல ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வேண்டும் இந்த முறையில் ஆதாயம் என்னவென்றால் நம்மால் அதிக அளவில் வெப்ப ஆற்றலை மீட்டெடுக்க இயலும் ஆனால் அதற்கு தண்டமாக நாம் மிக விலை உயர்ந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வைத்திருக்க வேண்டும் ஹென் ஆய்வு அல்லது ஹென் தொகுப்பின் குறிக்கோள் என்னவென்றால் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க் தொகுப்பின் மிகக்குறைந்த அளவிலான உபயோகம் என்பதாகும் நாம் வெப்ப பயன்பாடு அல்லது குளிர் பயன்பாடு அவை இரண்டையும் மிகக் குறைந்த அளவில் உபயோகப்படுத்த வேண்டும் ஆகையால் இந்த முறை ஆலையின் செயல்பாட்டு செலவை குறைக்கும் அடுத்ததாக நாம் எந்த ஓட்டத்தை எந்த ஓட்டத்தோடு பொருத்த வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் நமக்கு மொத்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க் தரும் மேலும் நாம் எந்த ஓட்ட பொருத்தம் குறைந்த அளவிலான பயன்பாட்டை தரும் என்று கண்டுபிடித்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் எத்தனை எண்ணிக்கையிலான ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தேவை என்பதை அறிய வேண்டும் ஆகையால் நாம் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க் தொகுப்பிலிருந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் n வெப்பநிலையை பெற இயலும் நாம் அனைத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் 2 ஓட்ட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்று ஊகித்து உள்ளோம் ஆக 2 ஓட்ட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருந்தால் நம்மால் ஹீட் எக்ஸ்சேஞ்சரின் முடிவில் உள்ள நான்கு வெப்ப நிலைகளை கண்டுபிடிக்க இயலும் அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சரின் நுழைவு மற்றும் வெளிப்பாடு நாம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க் தொகுப்பிலிருந்து இதுபோன்ற பயன்பாட்டை பெறலாம் மேலும் சில இணைப்பு பலன்களை எவ்வாறு பெறுவது என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் இங்கு நான் விளக்கம் அளித்தது வழிமுறையாகும் முதலில் அனைத்து வெப்ப ஓட்டங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளவா என்று பார்க்க வேண்டும் அங்கே ஒரு தனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போல் அல்லாமல் ஒரு தனி வெப்ப ஓட்டம் இருந்தால் வெப்ப திறன் வீதம் ஹீட் எக்ஸ்சேஞ்சரின் முழு நீளத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கும் வெப்ப திறன் வீதம் இந்த இறுதிவரை வராது அதேபோல அனைத்து குளிர் ஓட்டங்களும் ஒன்றாக இணைத்தால் நமக்கு ஒரு காம்போசிட் கூலிங் கர்வ் கிடைக்கும் அது வெப்ப ஓட்டம் குளிர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் அது ஒரு காம்போசிட் ஹீட்டிங் கர்வ் அதில் குளிர் ஓட்டமும் அல்லது ஒருங்கிணைந்த குளிர் ஓட்டங்கள் சூடாக்க படுகிறது இப்போது உங்களால் 2 கர்வ்கள் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்தி இருப்பதை காணமுடியும் நான் இந்தக் கோட்டை நீட்டி மேலும் இந்த கோட்டை கருத்தில் கொண்டால் இந்த இரண்டு கோட்டிருக்கும் இடையில் இந்த கர்வ்கள் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்தி உள்ளன ஆகையால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் வெப்ப ஓட்டத்திற்கும் குளிர் ஓட்டத்திற்கும் இடையே வெப்பப் பரிமாற்றம் நடக்க சாத்தியம் உள்ளன இங்கேதான் நாம் ஆற்றல் சேமிப்பை இலக்காக கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இரண்டிற்குமான ஹீட் எக்சேஞ்ச் என்பது 2 சூப்பர் ஸ்ட்ரீம்ஸ் ஏனென்றால் தற்போது இதை சூப்பர் ஹீட்டிங் அல்லது காம்போசிட் கூலிங் ஸ்ட்ரீம் அல்லது சூப்பர் கூலிங் ஸ்ட்ரீம் அல்லது சூப்பர் ஹீட்டிங் ஸ்ட்ரீம் என்று அழைக்கலாம் நாம் இந்த காம்போசிட் ஸ்ட்ரீம் கருத்தில் கொண்டாலும் அதற்குள் வெப்பப் பரிமாற்றம் நடந்தாலும் நம்மால் அனைத்து வெப்ப ஓட்டங்களையும் நமது குளிர்ந்த வெப்பநிலை இலக்கை இந்த உள் அமைப்பினால் அடைய முடியாது ஆகையால் நாம் சிலவகையான குளிர் பயன்பாடுகளை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும் இது எவ்வளவு குளிர் பயன்பாடுகள் தேவைப்படும் என்பதை திட்ட வரைபடம் மூலம் விளக்கப்படுகிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரைபடம் மூலம் தீர்க்க முடியும் ஆனால் அதிக அளவிலான ஓட்டங்கள் வரும்போது இது மிகச் சிக்கலானதாகும் அதேநேரம் வரைபடம் மூலம் குறிப்பது நல்ல புரிதலை கொடுக்கும் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் ஓட்டங்களுக்கு இடையில் வெப்பப் பரிமாற்றம் நடப்பதை இது காட்டுகிறது மேலும் இது குளிர் பயன்பாடு மற்றும் அதைப்போன்ற ஒத்த அமைப்புகளையும் காட்டுகிறது குளிர் ஓட்டமானது இலக்கு வெப்ப நிலையை அடைய வேண்டுமானால் இந்த அளவிலான வெப்பமானது வெளியிலிருந்து உள்ளே செலுத்தப்பட வேண்டும் ஆகையால் இதுதான் தேவையான வெப்ப பயன்பாடு மேலும் நமக்கு 2 கர்வ்கள் மூலம் பின்ச் வெப்பநிலை குறித்த புரிதல் வருகிறது இந்த இரண்டு கர்வ்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டு வருவதால் அதிக அளவிலான உள் வெப்பப் பரிமாற்றம் நடக்க வாய்ப்பு உள்ளது மேலும் குறைந்த அளவிலான குளிர் பயன்பாடும் வெப்ப பயன்பாடும் தேவைப்படும் உண்மையில் நாம் செய்ய முயற்சி செய்தால் நமக்கு ஏதாவது ஒரு குறைந்த அளவிலான வெப்ப பயன்பாட்டு அமைப்போ அல்லது குளிர் பயன்பாடு அமைப்போ ஏதாவது ஒன்றுதான் தேவைப்படும் நீங்கள் இந்த இரண்டு கர்வ்களில் வெப்பநிலை குறைவதை காணலாம் ஆகையால் இது TH மேலும் தற்போதைக்கு இது TC நாம் இதனை நெருக்கமாக கொண்டு வந்தால் TH TC குறைந்து கொண்டிருக்கும் ப்ராப்ளத்தின் முதலில் குறிப்பிட்டபடி எந்த அளவு நம்மால் வெப்பநிலையை பின்ச் வெப்பநிலை அளவுக்கு குறைக்க முடியும் நம்மால் கீழே 20oC குறைக்க முடியாது இதுதான் பின்ச் வெப்பநிலையின் காம்போசிட் கூலிங் கர்வ் மற்றும் காம்போசிட் ஹீட்டிங் கர்வ் தொடர்புடைய முக்கியமான அம்சமாகும் இந்த புரிதல் இருக்குமேயானால் நம்மால் லிந்ஹாப் மற்றும் ஹிண்ட்மார்ஷ் வழியில் ப்ராப்ளத்திற்கான தீர்வை முடியும் அவர்கள் பிரித்து முன்மொழிந்துள்ளார்கள் அது ஒரு ப்ராப்ளத்திற்கான டேபுலர் முறையிலான தீர்வாகும் ஒருவரால் கம்ப்யூட்டர் உதவியுடன் எந்த கடினமான அல்காரிதம்கும் தீர்வு காண முடியும் ஆனால் இங்கு 4 ஓட்டங்கள் மட்டுமே இருப்பதால் நாம் கை கணக்கு முறையில் செய்யப்போகிறோம் நாம் ஒரு லாஜிக்கை பின்பற்றுவோம் இது இந்த அட்டவணை மூலம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் நான் இப்போது அட்டவணையை காண்பிக்கிறேன் அட்டவணைக்கு செல்லும்முன் இந்த நான்கு ஓட்டங்களை பார்க்கலாம் இந்த ப்ராப்ளமை பாருங்கள் நாம் இந்த நான்கு ஓட்டங்களை இணைத்தால் நமக்கு ஒரு வெப்ப நிலை கிடைக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க்கின் குறைந்த அளவு வெப்பநிலை ஆகும் இது ப்ராப்ளத்தில் குறிப்பிட்ட ஒரு வெப்ப நிலையாகும் இந்த வெப்ப நிலைக்கு தான் அந்த குறிப்பிட்ட வெப்ப ஓட்டமானது குளிர்விக்க பட வேண்டும் அதேபோல அதை வெப்பநிலைக்கு அடுத்த வெப்ப ஓட்டமும் குளிர்விக்க பட வேண்டும் அனைத்து வெப்ப நிலைகளும் ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில வெப்ப நிலைகள் தான் ஆகையால் இந்த வெப்ப நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் அவைகள் ப்ராப்ளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இங்கே பாருங்கள் என்னுடைய குறைந்த அளவு வெப்பநிலையானது 20 டிகிரி நாம் இங்கே இருந்து ஆரம்பிப்போம் வீட்டின் வெப்பநிலையானது 150 டிகிரி இங்கே 2 குளிர் ஓட்டங்கள் மற்றும் மூன்று அல்லது நான்கு உள்ளன மேலும் வெப்ப திறன் வீதம் ஓட்டங்களின் அருகில் கொடுக்கப்பட்டுள்ளது அங்கே 2 வெப்ப ஓட்டங்கள் உள்ளன இது 1 மற்றும் 2 மேலும் வெப்ப திறன் வீதம் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் வெப்பநிலைகளுக்கான அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குளிர் ஓட்டத்திற்கான வெப்பநிலையை காணலாம் இங்கே நீங்கள் ஒரு குளிர் ஓட்டமானது 20 டிகிரி சென்டி கிரேடில் ஆரம்பித்து 125 டிகிரி சென்டிகிரேடுக்கு கூடுவதையும மற்றொரு குளிர் ஓட்டமானது 25oC ல் ஆரம்பித்து 100oC க்கு கூடுவதையும் காணலாம் அதேபோல இங்கே 150oC மற்றும் 60oC மற்றொரு வெப்ப ஓட்டமானது 190oC ல் இருந்து 60oC ஆகிறது நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்றால் நெட்வொர்க் தொகுப்பை ஏற்படுத்துகிறோம் மேலும் சிறிய அளவிலான நெட்வொர்க்கை அடையாள படுத்துகிறோம் இது சப் நெட்வொர்க் அல்லது SN என்று அழைக்கப்படுகிறது இதைப்போல SN1 சப் நெட்வொர்க் 1 சப் நெட்வொர்க் 2 சப் நெட்வொர்க் 3 இங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் அதிகமான வெப்பநிலையில் ஆரம்பித்தால் சப் நெட்வொர்க் 1 ஆகையால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் வெப்ப ஓட்டமானது 150 ல் இருந்து 145oC க்கு குளிர்விக்க பட வேண்டும் ஏன் 145oC என்றால் 145oC க்கு கீழே 145oC தான் நமக்கு வேறு சில இன்டராக்சன் இருக்கலாம் இது 140 டிகிரி ஆக இருந்தால் 145oC எந்த குளிர் பக்க வெப்பநிலை ஆகும் குளிர் பக்க வெப்பநிலையானது 125 அதாவது அதுதான் ஒரு குளிர் ஓட்டத்தின் அதிகபட்ச வெப்ப நிலையாகும் மேலும் அதை நாம் எவ்வாறு அடையாள படுத்துகிறோம் என்றால் இது 145 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் 20 டிகிரி வித்தியாசம் மெயின்டெய்ன் பண்ண வேண்டும் அதேபோல நாம் அடுத்த நிலைக்கு செல்லும்போது அங்கே குளிர் ஓட்டத்தின் வெப்பநிலை என்னவாக இருக்கிறது என்றால்100oC ஆகையால் வெப்ப பக்கத்திற்கு பொருத்தமான வெப்பநிலையானது 20oC கூட்டுவதால் கிடைக்கப் பெறுவதை பார்க்கிறோம் இது 120oC ஆக இருக்கலாம் மேலும் சப்ளை வெப்ப ஓட்டத்தின் வெப்பநிலையானது 90oC ஆக இருக்கும்போது நம்மால் அடைய முடியும் இது 90oC ஆக இருந்தால் குளிர் ஓட்ட வெப்பநிலையானது அனேகமாக 20 டிகிரி குறைவாக இருக்கும் அதாவது 70 டிகிரி அதேபோல நம்மால் அனைத்து வெப்பநிலை மதிப்புகளையும் பெற முடியும் நாம் சில சப் நெட்வொர்க் கிடைக்கப் பெறுவதை பாருங்கள் இந்த முதல் சப் நெட்வொர்க்கில் ஒரே ஒரு ஓட்டம் தான் வெப்பநிலையை 150 ல் இருந்து 145 ஆக மாற்றுகிறது இரண்டாம் நெட்வொர்க்கில் நம்மிடம் இரண்டு ஓட்டங்கள் உள்ளன ஒன்று வெப்பநிலையை 145 ல் இருந்து 120 ஆக மாற்றுகிறது மற்றொன்று வெப்பநிலையை 100 ல் இருந்து 125 ஆக மாற்றுகிறது அதேபோல மற்ற சப் நெட்வொர்க்குளையும் நம்மால் அடையாளப்படுத்த முடியும் நாம் இனி சில கணக்கீடுகளின் மூலம் சொல்யூஷன் பார்க்கச் செல்லலாம் நாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நெட்வொர்க்கில் இருந்து தொடங்கலாம் அதாவது அதிக வெப்பநிலை உள்ள நெட்வொர்க் அதாவது எந்த நெட்வொர்க்கில் ஒரே ஒரு வெப்ப ஓட்டமும் அதன் வெப்ப நிலையானது 150 ல் இருந்து 145oC ஆக மாறுகிறதோ அந்த நெட்வொர்க் வெப்பநிலை வித்தியாசம் 5 டிகிரி மேலும் வெப்ப திறன் வீதம் 2 ஆகையால் 2 பெருக்கல் 5 ஆனது10 ஆகையால் இந்த வெப்ப சப் நெட்வொர்க்கின் பற்றாக்குறை ஆனது 0 கழித்தல் உள்ளீடு கழித்தல் வெளியீடு அங்கே எந்த உள்ளிடும் இல்லை பற்றாக்குறை என்பது உள்ளீடு கழித்தல் வெளியீடு ஆகையால் இது 10 யூனிட் பற்றாக்குறை ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட சப் நெட்வொர்க்கின் வெளியீடு என்ன அதாவது சப் நெட்வொர்க் 1 தான் சப் நெட்வொர்க் 2 இன் உள்ளீடு ஆகையால் இது உள்ளீடாக சிறிது நெட்வொர்க் 2 இல் இருந்து கிடைக்கப்பெறுகிறது அதாவது 10 மேலும் நாம் அங்கே இரண்டு ஓட்டங்கள் இருப்பதாக கருத்தில் கொள்வோம் ஒன்றின் வெப்ப திறன் வீதம் 2 5 மற்றொன்றின் வெப்ப திறன் வீதம் 2 நமக்கு வெப்பநிலை வித்தியாசம் என்ன என்பது தெரியும் ஆகையால் இங்கே கொடுத்துள்ள படி சில கணக்குகளை செய்தால் நம்மால் அவுட் புட் ஆக 2 5 கிடைக்கப் பெறுகிறோம் நமக்கு வெளியீடு பற்றாக்குறை என்பது உள்ளீடு வெளியீடு 10 2 5 அதாவது 12 அதுதான் நம்முடைய பற்றாக்குறை இதேபோல நாம் இங்கே பற்றாக்குறையை கணக்கிடலாம் இப்பொழுது நம்மிடம் அடுத்த சப் நெட்வொர்க்கின் உள்ளீடாக 2 5 உள்ளது மேலும் நம்மால் இங்கே எழுதியுள்ளது போல கால்குலஸ் கணக்கீடு செய்ய முடியும் ஆகையால் நம்மால் பற்றாக்குறையை பெறமுடியும் இதேபோல மூன்று வரிசைகளை முடிக்கலாம் அதாவது பற்றாக்குறை வரிசை உள்ளீடு வரிசை வெளியீடு வரிசை இப்பொழுது இங்கே உள்ள அனைத்தையும் வைத்துப்பார்த்தால் நம்மால் மொத்த பற்றாக்குறையாக 67 5 பெறமுடிகிறது அந்த வெளியீடு மட்டுமல்ல இங்கே எங்கோ நம்மால் 107 5 பெறமுடிகிறது இது பெரிய நெகட்டிவ் எண் நாம் இப்போது ஒரு ஆற்றலை கருத்தில் கொள்வோம் வெப்பநிலையானது அதிக வெப்ப நிலையிலிருந்து குறைந்த வெப்ப நிலைக்கு மாற்றப்படுகிறது அதுமட்டுமல்லாது வெப்பநிலையானது அதிக நெட்வொர்க்கில் இருந்து குறைந்த நெட்வொர்கிருக்கு மாற்றப்படுகிறது நாம் சப் நெட்வொர்க் கட்டுமானத்தின் போது வெப்ப இயக்கவியல் முதலாவது விதியை பின்பற்ற வேண்டும் அல்லது அதை மீறக்கூடாது ஆனால் நாம் உயர் சப் நெட்வொர்க்கிலிருந்து குறைந்த சப் நெட்வொர்கிருக்கு வெப்ப மாற்றத்தை கருத்தில் கொள்ளும்போது நாம் வெப்ப இயக்கவியல் இரண்டாவது விதியை மீறக்கூடாது ஆகையால் எதிர்மறை வெளியீடு என்பதற்கு அனுமதி கிடையாது எதிர்மறை வெளியீடு அனுமதிக்கப்படாத பட்சத்தில் உள்ளீடு மாறுதல் செய்யப்பட வேண்டும் கூடுதலாக மேலும் சில உள்ளீடுகளை கொடுத்து நாம் எதிர்மறை வெளியிடை பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும் அதுதான் நாம் அடுத்த நிலையில் செய்யப்போகிறோம் நம்மிடம் 0 உள்ளீடு உள்ளதாக இங்கே தொடங்கலாம் முதலில் நாம் 107 5 உள்ளீடாக வைக்கிறோம் மேலும் அதோடு நாம் கணக்கை மறுபடி செய்கிறோம் அப்படி மறுபடி கணக்கு செய்யும்போது ஒரு நிலையில் நாம் உயர் நெட்வொர்க்கின் உள்ளீடு 0 என கண்டுபிடிக்கிறோம் அது அனுமதிக்கப்பட்டது மேலும் வெப்ப இயக்கவியல் இரண்டாவது விதியை மீறவில்லை ஆகையால் இதுதான் வெளியீடு ஆகையால் இது அடுத்த நெட்வொர்கிருக்கு உள்ளீடாக இருக்க வேண்டும் இது சில துண்டிப்புகளை ஏற்படுத்துகிறது அல்லது நாம் இதுவரை அங்கே ஒரு நெட்வொர்க் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் அதற்கு கீழே மற்றொரு நெட்வொர்க் ஆனால் அதற்கு இடையில் எந்த வெப்ப தொடர்பும் இல்லை இந்த பாயிண்ட் பின்ச் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நமக்கு பின்ச் வெப்பநிலை அங்கு உள்ளது மற்றொரு சுவாரசியமான விசயத்தை இங்கு பார்க்கலாம் நாம் 107 5 யூனிட் உள்ளீடாக வைத்து ஆரம்பித்தோம் இது வெளியீடு நேர்மறையாக தீர்ப்பதற்காக நாம் கொடுத்தோம் இதுதான் உண்மையாக நாம் உபயோகப்படுத்த வேண்டிய இந்த அளவு வெப்ப பயன்பாடாக 107 5 யூனிட் உள்ளது அதேபோல நாம் இருப்பதிலேயே குறைந்த சப் நெட்வொர்க் பார்த்தோமேயானால் இந்த 40 வெளியே செல்கிறது இந்த 40 வெளியே செல்கிறது என்றால் என்ன இதுதான் நாம் உபயோகப்படுத்த வேண்டிய குறைந்த அளவிலான குளிர் பயன்பாடு என்பதை கொடுக்கிறது ஆகையால் இந்த ப்ராப்ளத்தில் இந்த அட்டவணை மிக முக்கியமானது இதுதான் மிக முக்கிய தகவல்கள் ஆகும் இங்கிருந்து மிக முக்கியமான தகவல்களை பெறுகிறோம் மேலும் இதுதான் தீர்வின் முதுகெலும்பு ஆகும் நாம் இங்கிருந்து வெப்ப பயன்பாடு எவ்வளவு குறைந்த அளவு வெப்ப பயன்பாடு தேவை மற்றும் எவ்வளவு குறைந்த அளவு குளிர் பயன்பாடு தேவை மேலும் பின்ச்பாயிண்ட் மற்றும் பின்ச்பாயிண்ட் எங்கு உள்ளது என்பது பற்றி எடுக்கலாம் நம்மால் பின்ச்பாயிண்ட் வெப்பநிலை 70 மற்றும் 190 ஆக இருப்பதை பார்க்க முடிகிறது இங்கிருந்து சரியாக வித்தியாசம் 20oC இது ஒரு குறிப்பான சாதனை ஆகும் மேலும் நம்மால் SN1 SN2 SN3 ஆகியவற்றை காட்ட முடியும் அங்கே நேர்மறை அளவிலான வெப்பம் உள்ளது வெப்பமானது மேல் நெட்வொர்க்கிலிருந்து கீழ் நெட்வொர்கிருக்கு வெளியிடப்படுகிறது இதுதான் அடிப்படையாக பின்ச்பாயிண்ட் மேலும் இதுதான் வெப்ப பயன்பாடு மேலும் இங்கே 40KW இது தான் குளிர் பயன்பாடு இந்த ப்ராப்ளத்தை இரண்டு பாகமாக பிரிக்கிறோம் முதல் பாகத்தில் மேல் பகுதியின் வெப்பமும் இரண்டாவது பாகத்தில் குளிர் பாகமும் இதற்கு இடையில் பின்ச் வெப்பநிலை உள்ளது நாம் சப் நெட்வொர்க் ஓட்ட வரைபடம் பார்க்கிறோம் அடுத்து சப் நெட்வொர்க் மேலும் வெப்பம் மற்றும் குளிர் பகுதிகளை கொண்டு இணைகிறது இந்த நெட்வொர்க்குகள் மூலம் நம்மால் சுடு முனை மற்றும் குளிர் வெப்ப நிலைகளை பெறமுடியும் நாம் சில விதிகளை அறிக்கையிட முயற்சிக்கலாம் நாம் பின்ச் பாயிண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நெட்வொர்க்கை 2 இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம் ஆக பிரிப்பதை விவாதித்தோம் இப்பொழுது 2 பிராப்ளமும் தனித்தனியாக தீர்வு காண முடியும் இதுவரை நாம் பின்ச் பாயிண்ட் எவ்வளவு குறைந்த அளவிலான வெப்ப பயன்பாடு தேவைப்படும் மற்றும் குறைந்த அளவிலான குளிர் பயன்பாடு தேவைப்படும் என்பதை கண்டு பிடித்தோம் நமக்கு இதுவரை எந்த ஓட்டம் எந்த ஓட்டத்தோடு பொருந்துகிறது என்பது தெரியாது அதை நாம் பயிற்சிக்க வேண்டும் இப்போது இதை நாம் செய்யப் போகிறோம் மேலும் அங்கே ஒரு சுடுமுனை ப்ராப்ளம் அதாவது நம்முடைய சுடுமுனை நெட்வொர்க் மற்றும் அங்கே ஒரு குளிர் நிலை நெட்வொர்க் உள்ளன இந்த இரண்டும் தனித்தனியானவை இதுதான் முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பின்ச் பாயிண்டில் வெப்ப ஓட்டத்திற்கு அனுமதி கிடையாது அதாவது நம்மிடம் பின்ச் பாயிண்ட்உள்ளது அதாவது மேலே சப் நெட்வொர்க்குகள் உள்ளன ஆனால் மேல் சப் நெட்வொர்க்கிலிருந்து கீழ் சப் நெட்வொர்கிருக்கு பின்ச் பாயிண்ட் வழியாக எந்த வெப்ப பரிமாற்றமும் இருக்காது அடுத்து குளிர் பயன்பாட்டினை சுடு முனையில் பயன்படுத்தக்கூடாது இது மிக முக்கியமானதாகும் மேலும் வெப்ப பயன்பாட்டினை குளிர் முனையில் பயன்படுத்தக்கூடாது இது இரண்டிலிருந்து நான்கு வரை உள்ள மிக முக்கியமான விதி மீறலாகும் அதாவது 2 3 4 இதனை நாம் மீறினால் இரட்டை அபராதம் தரும் இந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் பயன்படுத்தினால் அதாவது குளிர் பயன்பாட்டை சுடுமுனையில் உபயோகித்தால் நீங்கள் குளிர் பயன்பாட்டினை உபயோகப்படுத்த வேண்டும் மேலும் குளிர் பயன்பாட்டை ஈடுசெய்ய அதே அளவு கூடுதலாக வெப்ப பயன்பாட்டை உபயோகப்படுத்த வேண்டும் நாம் அதை சுடுமுனையில் உபயோகப்படுத்த வேண்டும் ஆகையால் அது இரட்டை அபராதத்தை தருகிறது ஏனென்றால் ஒரு முறை நாம் குளிர் பயன்பாட்டை உபயோகப்படுத்துகிறோம் மேலும் மறுபடியும் நீங்கள் அதே அளவிலான கூடுதல் வெப்ப பயன்பாட்டை உபயோகப்படுத்த வேண்டியுள்ளது அது ஒவ்வொரு முனையிலும் இரட்டை அபராத டிசைன் ஆக ஆகிறது இது பின்ச் பாயிண்டில் இருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆகையால் பின்ச் பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட் ஆகையால் ஒவ்வொரு முனையின் டிசைனும் பின்ச் பாயிண்டில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து பின்ச் முனை பொருத்தத்திற்கு சில விதிமுறைகள் உள்ளன பின்ச் முனை பொருத்தத்திற்கு வெப்ப ஓட்டத்தின் NH எண் ஆனது குளிர் ஓட்டத்தின் எண்ணிக்கைக்கு சமமாகவோ குறைவாகவோ இருக்க வேண்டும் மேலும் குளிர் ஓட்டத்திற்கு குளிர் ஓட்டத்தில் உள்ள குளிர் முனை எண்ணிக்கையானது வெப்ப ஓட்டத்தில் உள்ள சுடு முனைகளின் எண்ணிக்கையைவிட சமமாகவோ குறைவாகவோ இருக்க வேண்டும் அங்கே சில அளவிலான வெப்ப பயன்பாடு மற்றும் வெப்ப ஓட்டங்கள் உள்ளன அது குளிர் ஓட்டத்துடன் மட்டும் பரிமாற்றம் செய்ய முடியும் அதனால் தான் இது செய்ய வேண்டி உள்ளது மேலும் குளிர் ஓட்டத்திற்கும் இதேபோல செய்ய வேண்டும் மேலும் சுடு முனையின் தனிப்பட்ட பொருத்தம் CH இந்த குறிப்பிட்ட பொருத்தத்திற்கு வெப்ப ஓட்ட திறன் குளிர் ஓட்டத்தின் வெப்ப திறன் வீதத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் அதேபோல சுடு முனைக்கு குளிர் ஓட்டம் நாம் இதுபோன்ற சூத்திரங்களை அனைத்து பொருத்ததிருக்கும் வைத்திருக்க வேண்டும் இதுபற்றி மேலும் விளக்கம் அளிக்கப்படும் நான் இதனுடன் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஏதாவது சில விஷயங்கள் விட்டு இருந்தால் அதை நாம் அடுத்த வகுப்பில் விவாதிக்கலாம்